அனைவரையும் கெமிக்கல் பிராசஸ் இன்டன்சிஃபிகேஷன் என்ற திறந்தவெளி பாடத்திற்கு வரவேற்கிறேன் எனவே இந்த மூன்றாம் பகுதியில் நிலையான முன்னேற்றத்தில் பிராசஸ் இன்டன்சிஃபிகேஷன் என்ற தலைப்பில் செயல்முறை வடிவமைப்பில் உள்ள உத்திகளைப் பற்றி பார்ப்போம் மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க பல்வேறு வழிகள் முன்மொழியப்பட்டுள்ளன நிலையான முன்னேற்றத்தில் செயல்முறை தீவிரம் அடைவதற்கான கூறுகளில் இதுவும் ஒன்றாகும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவது ஒரு வழியாகும் இது அடுத்த தசாப்தங்களில் தொழில்கள் கிரீன் ஹவுஸ் வாயுக்களின் வெளியேற்றத்தை வளிமண்டலத்தில் குறைக்க விளக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக போக்குவரத்து துறையில் எரிபொருளில் இருந்து எரிபொருள் தயாரிப்பது என்பது மிகவும் நம்பிக்கைக்குரிய மாற்றாக கருதப்படுகிறது இந்த உயிர் எரிபொருள் பச்சை தொழில்நுட்பத்தில்உபயோகிக்கப்படுகிறது எனவ இதையே நாம் பிராசஸ் இன்டன்சிஃபிகேஷன இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் என்று கூறுகிறோம் எனவே உயிர் எரிபொருட்களின் உற்பத்திகள் இப்போதெல்லாம் ஒரு செயல்முறை தீவிரமாக கருதப்படுகிறது எனவே ஆராய்வதற்கு இந்த உயிர் பொருட்களை இயற்கை ஆதாரங்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையான செயல்முறையை உருவாக்கி வடிவமைக்க வேண்டும் அதனால் தான் கிரீன்ஹவுஸ்வாயுவை குறைவாக வெளியேற்றுவதற்கான செயல்முறையை வடிவமைப்பதற்கான உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கான செயல் முறையால் உற்பத்தி செய்யப்படும் வேறு சில தயாரிப்புகள் கூட செயல்முறை வடிவமைப்பு குறைவான மாசுபட்ட சூழலின் திசையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செயல்முறையை தீவிரப்படுத்த வேண்டும் இப்போது இந்தக் குறிப்பிட்ட செயல்முறையின் வடிவமைப்பில் செயல்முறை தீவிரம் ஏன் தேவை எனது செயல்முறை பொறியியல் பகுதியில் குறைந்த ஆற்றல் தேவைகளுடன் செயல்முறையை வடிவமைப்பது மற்றும் குறைந்த ஆற்றல் நுகர்வுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான உபகரணங்களை பயன்படுத்துவது குறிப்பிட்ட ஆர்வம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் வெவ்வேறு தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் செயல்முறையை வேறு வழியில் தீவிரப்படுத்தி நீங்கள் குறைந்த ஆற்றலை நுகரும் வகையில் வடிவமைக்கவும் ஆகவே குறைந்த எண்ணிக்கையிலான ஆற்றல் மற்றும் உபகரணங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் செயல்முறையை தீவிரப்படுத்தலாம் அதனால்தான் வேதியியல் பொறியியலில் எந்த ஒரு செயல்முறைக்கும் சில செயல்முறை தீவிரப்படுத்தும் உத்தி தேவைப்படுகிறது ஆகையால் குறைந்த மொத்த எரிசக்தித் தேவைகளை கொண்ட தாவரங்களில் உற்பத்தி செயல்முறை உருவாக்க உங்கள் செயல்முறை தேவை குறைந்த ஆற்றல் மற்றும் உபகரணங்கள் ஆக இருக்க வேண்டும் எனவே அந்த நிலத்தின் பல அம்சங்கள் சுற்றுச்சூழல் தாக்கத்தின் அடிப்படையில் அல்லது ஆற்றலின் அடிப்படையில் செயல்முறையை வடிவமைக்கலாம் எனது multi functional கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் சாதனங்களின் அளவை குறைக்க அல்லது செயல்பாட்டில் எண்ணிக்கையை குறைக்க தாவரங்களின் அளவை குறைக்கலாம் அங்கு குறைந்த ஆற்றலையும் குறிப்பிட்ட செயல்பாட்டில் உள்ள சாதனங்களின் எண்ணிக்கையையும் உட்கொள்வதன் மூலம் வெளியீட்டை பெறுவதற்கான செயல்முறையை இது தீவிரப்படுத்துகிறது எனவே நீங்கள் செயல்முறையை ஒன்றாக இணைத்தால் சாதனங்களின் அளவை குறைக்கலாம் அதேபோல் அங்குள்ள உபகரணங்கள் எண்ணிக்கையும் குறைக்க முடியும் ஆற்றல் தேவையை குறைக்க செயல்முறைகள் ஆற்றல்மிக்க மூலங்களை முறையாக பயன்படுத்துவது கட்டாயமாகும் இது உயிர்எரி பொருளாக இருந்தாலும் நீங்கள் உட்கொள்ளும் வேறு சக்தியாக இருந்தாலும் இது பசுமையான வழியா இல்லையா என்பது வடிவமைப்பிற்கு கருதப்படவேண்டும் எரிசக்தி தேவைகளை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை நேரடியாக குறைக்க முடியும் எனவே இந்த எரிசக்தி நுகர்வு பொருளாதாரமாக இருக்குமா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் மற்ற செயல்முறைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது சுற்றுச்சூழல் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே குறைந்த ஆற்றல் நுகர்வு மற்றும் ஆற்றல் உற்பத்தி சுற்றுச்சூழலில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த செயல்முறையை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் வேதியியல் செயல்முறை வடிவமைப்பின் இறுதிநோக்கமே விரும்பிய வேதிப்பொருட்களின் உற்பத்தியை மிகவும் செலவு குறைந்த முறையில் அதாவது தீங்கற்ற முறையில் செய்யலாம் என்பதாகும் இது நிகழ்வானது கூட மற்றும் எளிதில் இயக்க கூடியதாகும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயல்முறை வடிவமைப்பின் மூலம் ஒரு தயாரிப்பை உருவாக்க வேண்டும் அந்த விஷயத்தில் இந்த தயாரிப்பு குறைவான அபாயகரமான பொருட்களுடன் வருகிறதா என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் துணை தயாரிப்புகள் எளிதில் பிரிக்க முடியுமா இல்லையா அதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் எங்கே அதை மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு உண்மையான செலவை கணக்கிட வேண்டும் ஆகவே சாதனத்தின் அளவு சாதனங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அந்த செயல்முறையை நீங்கள் வடிவமைத்தால் ஒரு வினையூக்கியாக என்ன கரைப்பான்கள்பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லது எந்த ஒரு உடல் செயல்பாட்டிற்கும் எந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதை வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் தான் நீங்கள் விரும்பிய ரசாயனங்களை மிகவும் செலவு குறைந்த மற்றும் சுற்றுச்சூழல் நட்புடன் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இந்த செயல்முறையை வடிவமைக்க வேண்டும் மேலும் இது நிகழ்ந்ததாகவும் எளிதில் இயங்கக் கூடியதாகவும் இருக்க வேண்டும் எனவே இதுவே வேதியல் செயல்முறை அடிமைப்பெண் முக்கிய நோக்கம் இப்போது அந்த செயல்முறை நிலையானதாகவும் இருக்க நீங்கள் அந்த செயல்முறையின் பல்வேறு அம்சங்களை நினைவில் கொள்ளவேண்டும் சில நேரங்களில் செயல்முறை மேம்பாட்டிற்காக நிலையான செயல்முறை வடிவமைப்பதற்கான பல கூறுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆரம்பகட்ட வடிவமைப்புகளில் நீங்கள் முன்னர் பயன்படுத்திய வடிவமைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிலிருந்து நீங்கள் மேம்படுத்தலாம் அல்லது புதிய செயல்முறை உருவாக்கலாம் அல்லது வடிவமைக்க முடியும் எனவே முந்தைய செயல்முறையின் அடிப்படையில் நீங்கள் வடிவமைக்க முடியும் அல்லது செயல்முறை தீவிரப்படுத்த முடியும் இரண்டு கட்ட செயல்பாடு எரிவாயு திரவம் செயல்பாடுகள் எல்லோரும் அறிவோம் அந்த வளர்ச்சியின் உங்களுக்கு தெரியும் அல்லது பபுள்ஸ்தொடர்ச்சியான திரவ நிலையில் உற்பத்தி செய்ய உங்களுக்கு தெரியும் அல்லது வாயுநீரோட்டத்தை திரவ நீரோட்டமாக பிரிக்க முடியும் இப்போது பப்பிள் அளவை குறைக்க முடிந்தால் அதிக இடைமுக பகுதியை பெற முடியும் மேலும் மாஸ் டிரான்ஸ்பர்அதிகமாக இருக்கும் இவ்வகையில் ஒரு செயல்முறையை உருவாக்கி அல்லது மேம்படுத்தி தீவிரப்படுத்த முடியும் எனவே இது தீவிரப்படுத்தும் செயல்முறையின் ஒரு வழியாகும் எனவே அந்த விஷயத்தில் மேற்பரப்பு பகுதியை அதிகரிப்பது லபெல்ஸ் அளவை குறைக்கிறது செயல்முறை சாதனம் மற்றும் செயல்முறை வடிவமைப்பின் வளர்ச்சி எதையும் நீங்கள் அறிவீர்கள் என்றால் செயல்முறையில் தீவிரப்படுத்த முடியும் எனவே தீவிரப்படுத்த முந்தைய கட்டத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் புதிய செயல்முறையை பெறுவதற்கு நீங்கள் எரிசக்தி நுகர்வு போன்ற பல காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அது சுற்றுச் சூழல் நட்புடன் இருக்குமா இல்லையா சுற்றுச்சூழலில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு நிலையான வடிவமைப்பிற்கு ஆரம்பகட்ட வடிவமைப்பில் இருக்கும் மூன்று கூறுகள்பின்னர் நிலையான செயல்முறை வடிவமைப்புசெயல்முறையில் முன்னேற்றம் உள்ளதா இல்லையா இவைஎல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது இந்த மூன்று கூறுகளின் அடிப்படையில் நீங்கள் இருக்கும் செயல் முறையின் அடிப்படையில் அடிப்படை குறிப்பு வடிவமைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் இதிலிருந்து வடிவமைப்பில் ஏன் குறைந்த மகசூல் இருந்தது என்பதைப் பற்றி பகுப்பாய்வு செய்ய முடியும் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் அதிக வெகுஜன பரிமாற்றம் அதிக வெப்ப பரிமாற்றம் அதிக போக்குவரத்து செயல்முறைகளை பெறுவதற்கான செயல்முறையை தீவிரப்படுத்த கூடியவகையில் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் இது உடல் அல்லது வேதியியல் செயல்முறைகள் ஆக இருந்தாலும் இதன் அடிப்படையில் நீங்கள் செயல்முறை வடிவமைப்பை மேம்படுத்தலாம்கழிவுகளை குறைக்கலாம்விளைச்சலை அதிகரிக்கலாம் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் மேம்படுத்தலாம் எனவே அதன் பிறகு நீங்கள் வடிவமைக்கப்பட்ட செயல்முறை தொகுப்பு மற்றும் தீவிரம் அடைவதற்கான இலக்குகள் மற்றும் முறைகளுடன் பொருந்தக்கூடிய மாற்றுகளை உருவாக்கி அந்த குறிப்பிட்ட நிலையான வடிவமைப்பிற்கு ஏற்றவாறு செய்யலாம் அதன்பிறகு நீங்கள் குறிப்பிட்ட தொகுப்புக்கான செயல்முறையை தயாரிக்கலாம் உபகரணங்களையும் வடிவமைக்கலாம் அதற்காக நீங்கள் ஒரு புதிய செயல்முறையை ஒரு புதுமையான வழியில் சிந்திக்க வேண்டும் இது முன்பு உள்ள செயல்முறையை தீவிரப்படுத்துவது மட்டுமல்லாமல் கிடைக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் பொருட்களை ஒருங்கிணைக்க செயல்முறையை மேம்படுத்தவும் வேண்டும் அதனால் தான் நிலையான வளர்ச்சிக்கு புதிய உன்னதமான மற்றும் புதுமையான செயல்முறை மாற்றுக் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு நிலையான தீர்வு காண செயல்முறை மாற்றுக்கள் சிறந்த முறைகள் கருதப்பட வேண்டும் எனவே இறுதியாக வேறு மட்டத்தில் நீங்கள் இந்த செயல்முறை வடிவமைப்பை செய்ய வேண்டும் மற்றும் இறுதி பரிந்துரைக்கு நீங்கள் பின்னர் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அல்லது நிலையான வளர்ச்சிக்கு சாத்தியமானதா இல்லையா என்பதை நீங்கள் செயல்முறைக்கு உதவ வேண்டும் இப்பொழுது உண்மையில் நிலையான வடிவமைப்பு என்றால் என்ன முதலாவதாக வெவ்வேறு கூறுகள் என்ன செயல்முறைப் flowsheets வடிவமைப்பு ஒரு நிலையான வடிவமைப்பிற்கு பரிசீலிக்கப்பட வேண்டும் இது விளக்கு செயல்திறன் தொகுப்பின் குறைந்த மதிப்புடன் ஒத்திருக்க வேண்டும் அந்த நிலையான வடிவம் அமைப்பிற்காக கருதப்பட வேண்டிய அளவுகோல்கள்பொருளாதார செயல்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை அடிப்படையாகக் கொண்டது இந்த நிலையான வடிவம் அமைப்பிற்கான வரையறை Refer Slide Time 1236 செயல்முறை ஒருங்கிணைப்பின் பங்கு ஆரம்பகட்ட வடிவமைப்பு மற்றும் சாத்தியமான செயல்முறை மாற்றுகளை உருவாக்குவதற்கான மிகவும் நிலையான வடிவமைப்பை கண்டுபிடிப்பது ஆகும் எனது மாற்றுகளை வெவ்வேறு வழியில் உருவாக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் சோதனை மற்றும் பிழை முறைகளை கருத்தில் கொள்ளலாம்விதி அடிப்படையிலான முறைகள் heuristics செயல்முறை மற்றும் செயல்முறை ஒருங்கிணைப்பு பொதுவாக mass மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்கான வை அவை செயல்முறை ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்முறை தேர்வுமுறைக்கு கருதப்பட வேண்டும் செயல்முறை வெவ்வேறு இயக்க மாறிகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட வேண்டும் மற்றும் அந்த இயக்க மாறிகள் அடிப்படையில் செயல்முறை ஒருங்கிணைப்பு கருதப்பட வேண்டும் Mass மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு அளவுகோல்களின் கருத்தின் அடிப்படையில் செயல்முறை ஒருங்கிணைப்புக் மாறிகள் குறைக்கப்படலாம் எனவே ஹாய் பற்றி பொருட்களாக இருக்கிறதா அபாயகரமாக இருக்கிறதா சுற்று சூழல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பில் உள்ளதா என்பது போன்ற பல காரணிகளை செயல்முறை தொகுப்புக்கு கருதப்படவேண்டும் செயல்முறை ஒருங்கிணைப்பின் விதி என்னவென்றால் செயல்முறை தீவிரம் அடைவதற்கான சாத்தியமான செயல்முறை மாற்றுகளை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட வடிவமைப்பு மற்றும் ஒரு நிலையான வடிவமைப்பை கண்டு பிடிப்பது மற்றும் சோதனை மற்றும் பிழை விதி அடிப்படையிலான heuristics மற்றும் mass மற்றும் ஆற்றல் சம நிலையை அடிப்படையாகக் கொண்ட செயல்முறை ஒருங்கிணைப்பு செயல்முறை தேர்வு போன்ற பல்வேறு விழிகள ஆகும் செயல்முறை வடிவமைப்பு என்பது வெவ்வேறு அளவுகோல்கள் உடன் தொடர்புடையது வினையூக்கி கரைப்பான்கள் இயக்க மாறிகள் பிற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் போன்ற செயல்முறைகள் வடிவமைப்பின் முன்னேற்றத்தை பாதிக்கும் வினையூக்கிகள் என்பது எதிர்வினை அமைப்பிற்கான நாவல் வினையூக்கி திரையிடுவதுதேர்ந்தெடுப்பதும் குறிக்கிறது எனது வினையூக்கிகள் தயாரிக்கும்போது சுற்றுச்சூழலில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தான் இல்லையா என்பதை கருத்தில் கொண்டு அதன்படி செயல்முறை வடிவமைப்பை மேம்படுத்த வேண்டும் மேலும் செயல்முறை வடிவமைப்பில் உபயோகிக்கப்படும் கரைப்பான்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு உள்ளதா என்பதையும் பார்த்து அவைகளை எக்ஸ்டிரேக்சன் செயல்முறையில் கரிம சேர்மங்கள் பிரித்தெடுத்த பின்பு அவைகளையும் பிரித்து எடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த கரைப்பான் களை எளிதில் பிரிக்க முடியுமா இல்லையா எனவே பிரித்து எடுக்கும் அளவுகோலின்படி கரைப்பான்கள் மேம்படுத்தி குறிப்பிட்ட செயல்முறைக்கு உபயோகித்து செயல்முறையை வடிவமைக்க வேண்டும் நான் உபயோகிக்கும் பொருள்களின் வடிவமைப்பை கருத்தில்கொண்டு அது புதுமையானதாகவும் புதுமையான செயல் முறைக்கு ஏற்றவாறு உள்ளதாகவும் இருக்கிறதா என்பதையும் கருத்தில் கொண்டு அப்பொருள்கள் ஒருங்கிணைந்த எதிர்வினை மற்றும் பிரித்தல் செயல்முறைக்கு ஏற்றவாறு உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் அதேபோல் குறைந்த கழிவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக மேலும் நிலையான செயல்முறை மாற்றுக் கலை உருவாக்க செயல்முறை ஒருங்கிணைப்பு கருத்துக்களில் ஆற்றலை பயன்படுத்துவதைப் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் குறைந்த ஆற்றல் நுகரப்படும் விதத்தில் இந்த செயல்முறையை வடிவமைக்க வேண்டும் மேலும் அது உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் கழிவு பொருள் அல்லது செயல்முறை ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள வேறு சில அமைப்புகளிலிருந்து இருக்கலாம் செயல்முறை ஒருங்கிணைப்பு அமைப்பு என்றால் என்ன சில நேரங்களில் ஈரமான பட்டை வெப்பம் வீணடிக்கப்படும் அது வட்ட செயல்முறைகளுக்கு மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அதனால் தான் செயல்முறை ஒருங்கிணைப்பு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் வீணான சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த ஆற்றலை நகரக்கூடிய செயல்முறையின் தீவிரத்தை கொடுக்கும் எனவே ஆற்றல் என்பது ஒரு முக்கியமான அளவுகோல் ஆகும் இது நிலையான செயல்முறை வடிவமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது மற்ற விஷயம் என்னவென்றால் அளவீட்டு அடிப்படையிலான வடிவமைப்பு செயல்முறைகள் யூனிட் செயல்பாட்டு அளவை காட்டிலும் குறைவான அளவில் வடிவமைக்கப்பட்டு இருந்தாள் கண்டுபிடிப்பதற்கான அதிக வாய்ப்பு அல்லது அதிக நிலையான ஒட்டுமொத்த செயல்முறை வடிவமைப்பைக் கொண்டுள்ளது எனவே சில நேரங்களில் நீங்கள் எதிர்வினை பொறியியல்வேதியியல் பொறியியல் செயல்முறையாக பார்ப்பீர்கள் இப்போதெல்லாம் சில செயல்முறை உபகரணங்கள் மைக்ரோ ரிஆக்டர்ஸ் மைக்ரோ சேனல் ரிஆக்டர் மைக்ரோ ஹீட் எக்ஸ்சங்சர் மைக்ரோ சேனல் எக்ஸ்டென்சர் உரிய அளவுகளில் மிகக் குறைவாக இருக்க வேண்டும் இப்போது ஒரு நாளில் பயன்படுத்தப்படும் சாதனங்களில் அளவுகோல் முக்கிய காரணியாகும் நீங்கள் சாதனங்களின் அளவை இயந்திர சாதனங்களை வழங்குதல் அளவை குறைப்பதன் மூலம் செயல்முறை கருவிகளை வடிவமைக்கிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட அளவிலான குறிப்பிட்ட ஸ்கேல் செயல்பாட்டிற்கு செயல்பாட்டில் எதிர்வினைகளில் வேதியியல் செயல்முறை தீவிரப்படுத்த வேண்டும் முதல் சேனல் அடிப்படையிலான எதிர் விளைவுகள் நீங்கள் அதிக இடைமுக பகுதியை பெற அளவை குறைக்க வேண்டும் மைக்ரோ குமிழி அல்லது நேனோ குமிழி அதிக இடைமுக பகுதியை பெற உற்பத்தி செய்யப்படுகிறது இது கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது மைக்ரோ காமெடி அமைப்பு பொருள் செயலாக்கத்திற்கு மருத்துவம் அறிவியலுக்கும் அல்ட்ரா சோனோகிராபி அமைப்பு மரபணு சிகிச்சை மற்றும் இழுவை விநியோகத்திற்கு ம்பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்கள் திரவஅமைப்பு அல்லது திரவ துகள்கள் அல்லது அதற்காக குறைக்கப்படும் உங்கள் சாதனங்களை நீங்கள் குறிப்பிட்ட ரசாயன பொறியியல் செயல்முறைக்கு வடிவமைக்கிறார்கள் செயல்முறைகள் யூனிட் ஆப்பரேஷன் செயல்களை காட்டிலும் குறைவான அளவில் வடிவமைக்கப்பட்டு இருந்தாள் என்றும் நிலையான ஒட்டுமொத்த செயல்முறையை கண்டறிய அதிக வாய்ப்பு உள்ளது நீங்கள் அதிக வெகுஜன பரிமாற்றம் வெப்பப் பரிமாற்றம் மற்றும் பெற கெமிக்கல் எஞ்சினியரிங் ஆப்பரேஷன் மகசூலை பெறலாம் இப்போது செயல் முறை ஒருங்கிணைப்பு அடிப்படையிலான வடிவமைப்பு செயல்முறை தீவிரம் அடைவதற்கான ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதப்படலாம் இது பொதுவாக புதிய வடிவமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் வெகுஜன மற்றும் ஆற்றல் பயன்பாட்டிற்கான உகந்த வலையமைப்பின் வடிவமைப்பு மற்றும் ஏற்கனவே இருக்கும் செயல்முறைகளின் பகுப்பாய்வு ஆகும் செயல்முறை ஒருங்கிணைப்பு ஒரு வேதியியல் செயல்முறைகள் இரண்டு ஒருங்கிணைப்பு கருத்துகளுடன் தொடர்புடையது இந்த வெகுஜன மற்றும் ஆற்றலையும் பாதுகாப்பதன் மூலம் எந்த ஒரு வேதியியல் பொறியியல் செயல்முறையை தீவிரப்படுத்தலாம் இப்போது சில பாதுகாப்பிற்காக நீங்கள் குறைந்த வெகுஜன த்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது பொருளை ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு கட்டத்திற்கு மாற்றுவதை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் வெகுஜன பரிமாற்றத்தை தீவிரப்படுத்த அந்த வெகுஜன பரிமாற்றத்தின் கட்டங்களின் இடைமுக பகுதியை அதிகரிக்க வேண்டும் இப்போது வாயு கூறுகளை திரவ ஊடகத்திற்கு உறிஞ்சுவதற்கு வாயு மற்றும் கிரகத்திற்கும் இடையில் பரப்பளவை நீங்கள் உருவாக்குவதன் மூலம் வெகுஜன பரிமாற்றம் நடக்கும் இப்போது முந்தைய கட்டத்தில் வேதியியல் பொறியியல் செயல்பாட்டில் எடையுள்ள நெடுவரிசை மையத்தின் வழியாக வாயு வழங்கப்படுகிறது சுவருக்கு அருகில் திரவம் ஒரு மெல்லிய திரவமாக கீழே விழும் எனவே வாயு மற்றும் திரவம் இடையில் தொடர்பு இருப்பதால் வெகுஜன பரிமாற்றம் ஏற்படும் எரிவாயு திரவ மிக்ஸர் இன் ஒட்டுமொத்த அளவிற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் குறைந்த தொடர்பு பகுதி மட்டுமே இருக்கும் இப்பொழுது வாயு மற்றும் திரவம் இடையே இடைமுக பகுதியை பெற செயல்முறை தீவிரம் மாற்றப்படுகிறது எனவே செயல்முறை வடிவமைப்பில் நீங்கள் ஒரு திரவ ஊடகத்தின் வாயு குமிழ்களை உருவாக்க முடிந்தால் மேற்பரப்புக்கு இடையில் அதிக வெகுஜன பரி மாற்றத்துடன் இடைமுக பகுதியை பெறலாம் எனவே நீங்கள் பெரிய குமிழ்களை உருவாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு இடைமுக பகுதியை பெறலாம் அந்த பெரிய bubbles மிகச்சிறிய குமிழ்களாக உடைத்தாள் முன்பைவிட அதிகமான இடைமுக பகுதியை பெறலாம் எனவே இன்டன்சிஃபிகேஷன் என்பது இடைமுக பகுதியின் அதிகரிப்பை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் அதற்காக ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இப்போது ஆற்றல் நுகர்வு அல்லது ஆற்றல் சிதரல் காற்று அல்லது ஆகியவை கம்ப்ரசர் மூலம் திரவ ஊடகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் இப்போது கம்ப்ரஸர் ஆல் உபயோகிக்கப்படும் ஆற்றல் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் குறைந்த ஆற்றல் மற்றும் அதிக இடைமுக பகுதியை பயன்படுத்தும் வாயுக் குமிழிகளை உற்பத்தி செய்யும் வகையில் இந்த செயல்முறையை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் எனவே பிராசஸ் இன்டன்சிஃபிகேஷன் என்னவென்றால் வெகுஜன பரிமாற்றத்தின் விளைவாக குமிழ்கள் உற்பத்தி செய்ய ஆற்றல் நுகரப்படுகிறது மற்றும் சிதறடிக்கப்படும் ஆற்றல் பிற நோக்கங்களுக்காக மீண்டும் பயன்படுத்தப்படலாம் இப்போது திரவப் பொருத்தப்பட்ட படுக்கை செயல்பாட்டில் பச்சை காபி பீன் வருத்தப்பட்டு அதிலிருந்து காபி தூள்தயாரிக்கப்பட்டு ஒரு நல்ல காபி தயாரிக்கப்படுகிறது அந்த முழு காபி அல்லது வறுத்த காபி செய்ய fluidization process பயன்படுத்த வேண்டும் இப்போது திரவமயமாக்கல் செயல்பாட்டில் காபி பீன் காற்று ஊடகத்தில் திரவம் ஆக்கப்படுகிறது அங்கு சூடான காற்று அமுக்கிமற்றும் வெப்பப் பரிமாற்றி மூலம் வறுத்த எடுக்கப்படுகிறது அங்கு சூடான காற்று வீணடிக்கப்படும் இந்த சூடான காற்று மற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் செயல்முறையை குறைந்த ஆற்றல் நுகர்வு தீவிரப்படுத்தலாம் இந்த வழியில் நீங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவத்தை சூடாக்க சூடான காற்றை பயன்படுத்தலாம் மற்றும் வெப்பப் பரிமாற்றி மூலம் சூடான காற்றை வழங்கலாம் கம்ப்ரஸர் ஆல் உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் வெப்பப் பரிமாற்றி யால் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல் எக்ஸோதேர்மிக் ரிஆக்சன் அதிலும் வெப்பம் உற்பத்தியாகிறது வெளிப்புற வெப்பா எதிர் விளைவுகளில் இருந்து வரும் வெப்பம் மற்ற செயல்முறைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் எனவே செயல்முறை வடிவமைப்பு இரு செயல்முறைகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் செயல்முறையை குறைந்த ஆற்றல் நிகழ்வுடன் தீவிரப்படுத்தலாம் வெகுஜன ஒருங்கிணைப்பு என்றால் என்ன உதாரணமாக ஒரு செயல்பாட்டில் புதியநீர் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் செயல்முறைக் உள்ளான வெகுஜன ஓட்டத்தை பகுப்பாய்வு செய்து மேம்படுத்துவதன் மூலம் செயல்முறைக்கு உள்ளே வெகுஜன த்தை திறம்பட பயன்படுத்த முடியும் எனவே மற்ற சேர்மங்களை அதிகபட்சமாக பிரிக்க நீங்கள் குறைந்த கரைப்பான் மூலம் செயல்முறைக் உள்ளான வெகுஜன த்தை பயன்படுத்த வேண்டும் அதனால் தான் வெகுஜன பாதுகாப்பு வெகுஜனபயன்பாடு வெகுஜன தேர்வுமுறை ஆகியவை அந்த குறிப்பிட்ட வெகுஜன ஒருங்கிணைப்பு செயல்முறைக்கு கருதப்படவேண்டும் வெப்பஒருங்கிணைப்பு போன்ற ஆற்றல் ஒருங்கிணைப்பு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் வெளிவருகின்ற வெப்பம் அது மற்ற செயல்முறைகளுக்கு மீண்டும் பயன்படுத்தலாம் வெகுஜன ஆற்றல் ஒருங்கிணைப்பு என்பது செயல்முறைகள் தேவைப்படும் ஆற்றலின் பகுப்பாய்வு மற்றும் தேர்வு முறை மூலம் செயல்முறை உள்ளான ஆற்றலை திறம்பட பயன்படுத்துவதாகும் எடுத்துக்காட்டாக வெப்ப ஒருங்கிணைப்பில் மற்ற வேதியியல் பொறியியல் செயல்முறைகளுக்கு மீண்டும் பயன்படுத்தப்பட வேண்டிய வெப்பம் வீணடிக்கப் படுகிறது இப்போது செயல்முறை வடிவமைப்பிற்கு அந்த வேதியியலாளர் பங்கு என்ன இந்த எதிர்வினையில் நீங்கள் ரிஆக்டன்ட் கன்சன்ட்ரேஷன் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது குறைக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதிக கரப்பான்களை பயன்படுத்த வேண்டும் அரைகுறை செயல்பாட்டில் நீங்கள் எதிர்வினையை மெதுவாக உணவளிப்பதன் மூலம் நீங்கள் வெப்ப வெளியீட்டை சமாளிக்க முடியும் சில வினாடிகள் எடுக்கும் ஒரு வேதியியல் எதிர்வினை12 மணி நேரத்தில் முடிவடையும் மற்றும் திறமை அற்றது அதனால்தான் செயல்முறை வடிவமைப்புக்கான வேதியியலாளர் பங்கு மிகவும் முக்கியமானது எந்த வகை எதிர்வினை எவ்வளவு கரைப்பான் பயன்படுத்த வேண்டும் சரி போதுமானதாக இருக்குமா இல்லையா இது தொகுதி செயல்முறை தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்குமா என்ன உணவளிக்கும் வழிமுறை அனைத்தும் கருதப்பட வேண்டும் ஏனென்றால் அது குறிப்பிட்ட உலைகளின் எதிர்வினை என் குடியிருப்பு நேரத்தையும் முலைகளின் வசிப்பிட நேரத்தையும் உங்களுக்கு செயல்முறை மகசூல் அல்லது எதிர்வினை விளைச்சலை கொடுக்கும் விரும்பிய எதிர்வினைகள் உடன் போட்டியிடுகின்ற எதிர்வினைகளும் இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த இரண்டாவது எதிர்வினையில் முதல் எதிர்வினையை விட மிகவும் மெதுவாக இருப்பதால் அதிகப்படியான S உருவாக வேண்டும் அது தேவையானதும் அல்ல இருப்பினும் கலவை மெதுவாக இருந்தால் முதல் எதிர்வினை செயற்கையாக குறைக்க முடியும் இது S உற்பத்திக்கு சாதகமாக இருக்கும் இதனால் இறுதிதயாரிப்பு மற்றும் மகசூல் அதற்கேற்ப குறைக்கப்படும் எனவே முதல் எதிர்வினை எளிதில் குறைக்கப்படலாம் அதேசமயம் மெதுவான எதிர்வினை அந்தக் கலப்பு நிகழ்வுகள் நீங்கள் உண்மையில் கட்டுப்படுத்த முடியாது கலப்பதை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் நீங்கள் கலவையை அதிகப் படுத்துகிறீர்கள் என்றால் எதிர் வினை மட்டுமே மெதுவாக இருக்கும் physical separation மிகவும் மெதுவாக இருக்கும் வெகுஜன பரிமாற்றம் மிகவும் மெதுவாக இருக்கும் அல்லது வெகுஜன பரிமாற்ற குணகம் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே மெதுவான எதிர்வினை காண முதல் கலவையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நேரடியாக S அல்ல இடைநிலை தயாரிப்பு R முதல் reaction R கலப்பதை செயற்கையாக குறித்து S காண இறுதி தயாரிப்பை வழங்க முடியும் அதன் அடிப்படையில் உங்கள் விளைச்சல் குறைக்கப்படலாம் இதன் அடிப்படையில் நீங்கள் கலவையை மெதுவாக செய்யலாம் அதிக குடியிருப்பு நேரத்தை பெற reactor உள்ளே கலக்கும் பண்புகள் கட்டுப்படுத்த வேண்டும் இப்போது ஒரு உள்ளே எதிர்வினைகள் எதிர்வினை மண்டலத்தில் ஒன்றாகக் கொண்டு வரப்படுகின்றன S உறுதிப்படுத்தப் படுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி அகற்றப்படுகின்றன எனவே நீங்கள் வினைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் திரவ உறுப்பு அடிமை மூலக்கூறு அல்லது பயன்படுத்தப்படும் வினைகள் போன்ற கலப்பு தன்மைகள் பற்றி அறியலாம் அந்த நிலையில் மீண்டும் கலத்தல் நிகழக்கூடும் மற்றும் எதிரிகளின் மகத்துவம் குறைவாக இருக்கும் அதேசமயம் ஓட்டத்தில் எதிர்வினைகள் கலவையின்அறிகுறிகள் இருக்காது எனவே இது ஓட்டம் நிகழ்வுகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஓட்டம் reactors எதிர்வினைகள் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்புகொண்டு பிளக் ஓட்டம் நிகழ்வுகளின் அடிப்படையில் S இறுதி தயாரிப்புகள் குறைக்க முடியும் கலவை வேகமாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம்R உற்பத்தி உகந்ததாக இருக்கும் அல்லது விரும்பிய எதிர்வினை படி மற்றும் பிளக் ஓட்ட நிகழ்வுகளில் இயங்குகிறது இப்போது மைக்ரோ சேனல் அடிப்படையிலான உலைகள் சிறந்த விளைச்சலைப் பெற முதல் எதிர்வினை களுக்கு பரிந்துரைக்கின்றனர் ஏனெனில் செயல்முறை தீவிரம் பிளக் ஓட்டம் நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டது இப்போது ஒரு குறிப்பிட்ட எதிர்வினை காண நிலையான செயல்முறை வடிவமைப்பில் என்னவாக இருக்கும் இப்போது ஒரு அணு உலையில் ஒரு எதிர்வினை செய்யப்பட வேண்டுமானால் நீங்கள் வழங்கிய ஆற்றலின் அடிப்படையில் உற்பத்தி திறன் தேர்ந்தெடுப்பதில் மதிப்பிடலாம் இப்போது அந்த ஆற்றல் மற்றும் இயக்க மாறிகள் அடிப்படையில் எதிர்வினை மகசூல்அல்லது உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும் இப்போது ஒரு செயல்பாட்டில் upstreamdownstream இயக்க நிலைமைகள் நிறுத்தல் அல்லது கழிவு மேலாண்மை சிகிச்சை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் எனவே அந்த விஷயத்தில் பயன்படுத்தப்படும் மூலப் பொருள் என்னவாக இருக்கும் அந்த மூலப்பொருட்களின் விலை அது பாதுகாப்பு சரக்குகள் ஆக இருக்க வேண்டுமா சரியாக கணிக்கப் பட வேண்டுமா அது கலப்புஉணர்திறன் உள்ளதாக இருக்க வேண்டுமா வெகுஜன பரிமாற்றம் சரியாக நடந்ததா வெப்பப் பரிமாற்றம் சரியாக உள்ளதா அந்த வடிவமைப்பின் கலவை தரம் ஆகியவை ஆகியவற்றின் அடிப்படை விளைச்சலை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் மூளைக்கு நீங்கள் இயக்க நிலைமைகள் மற்றும் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் உற்பத்தி திறன் செயல் முறையை மேம்படுத்த மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே உகப்பாக்கம் மற்றும் மாதிரி பகுப்பாய்வு கொண்ட உலைகளின் இந்த வடிவமைப்பை வடிவமைக்கும் நிலையான செயல்முறைக்கு பாதுகாப்பு மதிப்பும் கருதப்படும் இப்போது வடிவமைப்பு தத்துவம் என்ன சில ஹைட்ரோ டைனமிக் அடிப்படையில் வேதியியல் அல்லது உடல் செயல்முறையை எவ்வாறு வடிவமைப்பது வேதியியல் பொறியியல் செயல்பாட்டில் இயற்பியல் செயல்பாடுகள் அல்லது வேதியியல் செயல்பாடுகள் ஹைட்ரோ டைனமிக்ஸ் பொருத்தது ஒரு வேதியல் எதிர்வினையில் திரவம் ஒரு உலையில் பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் எதிர்வினை ஏற்பட நீங்கள் சில எதிர்வினைகளை நுழைவாயில் வழியாக வழங்க வேண்டும் அதற்கு ஒரு கடையும் இருக்கும் அணு உலையின் உள்ளே இயக்கம் இருக்கும் நீங்கள் திரவத்தின் இயக்கத்தின் ஓட்டம் வடிவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அது பின்கலவை பிளாக் ஓட்டம் நிகழ்வுகள் இது சிறந்த உலை அது இலட்சியம் அற்ற உலைஎன்பதை இது எந்த அளவிற்கு அல்லாதது என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் கலவையில் உள்ள அளவுருக்கள் குடியிருப்பு நேர வினியோகத்தை பறவையின் தீவிரம் போன்ற தலைமைப் பண்புகளை மதிப்பிட முடியும் எக்ஸெல் சிதறல் மாதிரியில் ஒரு எண்பொதுவாக சிதறல் எண்ணுக்கு வரையறுக்கப்படுகிறது இப்போது உங்களிடம் அதிக சிதறல் எண் இருந்தால் அதிக கலவை இருக்கும் எனவே சிதறல் என்னை அடிப்படையாகக்கொண்டு இந்த அளவு கலவை போதுமானதாக இருக்கிறதா அது உலைக்கு ஏற்றதாக இருக்குமா என்பதை நீங்கள் உறுதி படுத்த வேண்டும் துகள்கள் பயன்படுத்தப்பட்டால் அந்த துகள்களின் ஓட்ட முறை என்னவாக இருக்கும் அணு உலையின் உள்ளே இருக்கும் துகள்கள் என்னவாக இருக்கும் என்பது ஹைட்ரோ டைனமிக்ஸ் கருதப்பட வேண்டும் எனவே ஹைட்ராலிக்ஸ் அடிப்படையில் உங்கள் எதிர்வினை விளைச்சல் செயல்முறை விளைச்சல் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் திடமான துகள்களின் சீரான விநியோகத்தை பெறுவதற்கு முளை ஒரு தீவிரமான வழியில் வடிவமைக்க வேண்டும் மேலும் மிகச் சிறிய துகள்கள் அதிகதுகள்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் உற்பத்தி செய்யப்படும் துகள்கள் மேலும் மென்மையானதுகள்களைபயன்படுத்தக்கூடும் அந்த கட்டங்களில் நிகழ்வுகளை கலப்பதன் மூலம் கட்டங்களுக்கு இடையிலானதொடர்பு அதிகரிக்க முடியும் இங்கு வெப்பத்தின் விநியோகமும் கருதப்படவேண்டும் எனவே நிலையான வடிவமைப்பதற்கான செயல்முறை தீவிரம் அடைவதற்கு ஹைட்ராக்ஸில் வெப்ப பரிமாற்ற நிகழ்வுகள் வெகுஜன பரிமாற்ற நிகழ்வுகள் வெப்ப பரிமாற்ற குணகம்heat transfer coefficient வெகுஜன பரிமாற்றம்குணகம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் வடிவமைப்பு நோக்கம் என்னவென்றால் எதிர்வினை விகிதத்திற்கு கலப்பு விகிதம் விதை உற்பத்திக்கு வெப்பம் மாற்றப்பட்ட செயல்திறன் கலவை நிகழ்வுகளின் குடியிருப்பு நேர விநியோகம் திரவம் துகள்கள் எவ்வளவு காலம் தங்கி இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே கலவைநிகழ்வுகளின் அடிப்படையில் குடியிருப்பு நேரம் கருதப்பட வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு reactor உள்ளே சில விதிகளை பயன்படுத்த வேண்டும் இதனால் அளவை குறைவாக இருக்கும ஒரு எதிர்வினை ஓட்ட முறை லட்சிய உலைக்கு அல்லது லட்சிய மற்ற மிகவும் முக்கியமானது ஒரு பிளக்ஓட்டத்தில் மந்தமான ஓட்டம் பிளக்ஓட்டம் குமிழி ஓட்டம் வாயு ஓட்டம் மூடுபனி ஓட்டம் தெளிப்பு ஓட்டம் போன்ற பல்வேறு வகையான ஓட்ட முறைகள் உள்ளன ஓட்ட முறைகள் உங்களுக்கு வெவ்வேறு ஆற்றல் நுகர்வு தரும் இதனடிப்படையில் நீங்கள் எதிர்வினை மகசூல் அல்லது செய்முறை விளைச்சலை பெறலாம் அதனால் ஓட்டம்முறை குடியிருப்பு நேர வினியோகம் வெப்ப பரிமாற்ற நிகழ்வுகள் வெகுஜன பரிமாற்ற நிகழ்வுகள் அவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் உகந்த செயல்பாட்டிற்கான காரணிகள் என்ன இப்போது எதிர்வினை செயல்முறையில் உகந்த செயல்பாடு சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுவரிசை உட்புற ங்கள் தீவன இருப்பிடம் மற்றும் வினையூக்கி வேலைவாய்ப்பு ஆகியவை செயல்முறை வடிவமைப்பை பொருத்தது ஏதாவது இன்டர்ணல்ஸ்தேவைப்படும் இல்லையா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செயல்முறை தீவிரமடைந்தது அந்த வினைகளின் கலவையை அடிப்படையாக கொண்டது இப்போது நீங்கள் அதிக அளவு கலவையை பெறுவதற்கு ஏதேனும் இன்டர்ணல்ஸ் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் சில தடைகள் அல்லது வேறு சில ஏற்பாடுகளை பயன்படுத்த வேண்டும் இதனால் திரவம்நீங்கள் அதிக தடைகளை பெரும் பாதையின் வழியாக செல்லும் மேலும் திரவ துகள்கள் அந்த திரவத்தின் கூடுதல் கலவையை பெறுவதற்காகமேலும் கிளர்ந்தெழும் அதனால்தான் நீங்கள் பொருத்தமான இன்டர்ணல்ஸ் தேர்ந்தெடுக்க வேண்டும் சேனல் அடிப்படையிலான வெப்பப் பரிமாற்றி அல்லது அதிக வெப்ப பரிமாற்ற நிகழ்வுகளை பெற வேறு ஏதேனும் ஒரு வழியில்நீங்கள்அமைப்பை வடிவமைக்க வேண்டும் பிரித்தெடுக்கும் வடிகட்டுதல் நெடும் வரிசையில் பிரித்தெடுத்தல் மற்றும் வடிகட்டுதல் ஆகிய இரண்டுமே நடக்கும் feed இருப்பிடத்திற்கு சரியான வடிவமைப்பை வழங்க வேண்டும் அதனடிப்படையில் செயல்பாட்டின் செயல்திறன் மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் வேலைவாய்ப்பு தொடர்ச்சியான அல்லது தொகுதிவாரியாக விநியோகிக்கப்பட்ட இடத்தில் அல்லது மேலிடத்தில் இருக்க வேண்டும் அதனடிப்படையில் உங்கள் செயல்முறை உபகரணங்களை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் ஆகவே செயல்முறையின் நடத்தையின் பொதுவான மற்றும் குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி செயல்முறை வடிவமைப்பிற்கு அதிக புரிதல் தேவைப்படுகிறது இப்போது கலப்பு விகிதம் விரும்பிய வினையின் இயல்பான வேகத்தை விட மிகக் குறைவாக இருந்தால் தாவர செயல்திறன் மோசமாக இருக்கும் தாவர செயல்திறன் கலவை விகிதத்துடன்மேம்படுகிறது மேலும் இது வேதியியல் தொடர்பானதாக வாழும் வரை செயல்முறை செயல் திறனை மேம்படுகிறது கலப்பு வீதத்தை நீங்கள் குறைவாகவோ அல்லது வேகமாகவும் கருத்தில் கொள்ளலாம் இது விரும்பியஎதிர்வினையின் வேகத்தை பெறுவதற்கான இயல்பான வழியா இல்லையா என்பதையும் இந்த கலப்பு வீதத்தால் நீங்கள் லேண்ட் பர்ஃபாமென்ஸ்செயல்திறனை மேம்படுத்தலாம் நீங்கள் கலவை விகிதசெயல்திறனை அதிகரித்தால் சில நேரங்களில் அது மேம் படலாம் அல்லது மேம்படுத்தாமல் போகலாம் ஏனெனில் சில கலவை உங்களுக்கு குறைந்த விளைச்சலை கொடுக்கும் எனவே கலப்பது தாவரத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வெவ்வேறு கரைப்பான்கள் என்ன எந்த வகையான எதிர்வினைகள் நடக்கும் இது அதிக குடியிருப்பு நேரம் எடுக்கும் இல்லையா என்பது எல்லாம் தாவர செயல்திறனை பாதிக்கும் refer Slide Time 4401 இப்போது உகந்த வடிவமைப்பு என்பது செயல்முறையில் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு தவறு செயல்திறன் தாவர அளவு தாவர கொள்கை மேம்பட்ட ஹைட்ரோ டைனமிக்ஸ் நிகழ்வுகள் பின்னால் உள்ள வேதியியல் இன்று பயன்படுத்தப்படும் பல்வேறுபசுமை ரசாயனங்கள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் கரைப்பான் வினையூக்கி ஆகியவை பொருத்தது வேதியல் மேம்படுத்த நீங்கள் குறைந்த அபாயகரமான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை ஒருங்கிணைத்து உபயோகிக்கலாம் தாவர செயல்திறன் மற்றும் செயல்முறை செயல்திறன் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை செயல்பாட்டு செயல்திறன் நேரடியாக தாவர செயல்திறனுடன் தொடர்புடையதாக இருக்கும் மேலும் இது ஹைட்ரோ டைனமிக்ஸ் தாவர கொள்கை வேதியியல் மற்றும் பிற இயக்க மாறிகள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது S வளைவின்மேற்புறத்தில் ஒரு கட்டத்தில் ஆலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது S வளைவுத தட்டையாகவும் இடத்தில் வேதியியலை மேம்படுத்த அந்த இடம் நீங்கள் உகந்த வடிவமைப்பை பெற வேண்டும் இப்போது கருத்தியல் செயல்முறை வடிவம் அமைப்பிற்காக செயல்முறை ஓட்டம் தாள்கள் செயல்முறை தொகுப்பு செயல்பாடு மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களின் தானியங்கி தலைமுறை ஆகியவற்றை கையாளும் செயல்முறை ஒருங்கிணைப்பை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் முந்தைய கட்டத்தில் இருந்து முழுமையற்ற தகவல்கள் மற்றும் கிடைக்கக்கூடிய வளங்களின் பின்னணியில் வடிவமைப்பு சிக்கல்களை நிலையான வழியில் செயலாக்க நாவல் மற்றும் மேம்பட்ட தீர்வைகண்டறிய கருத்தியல் வடிவமைப்பு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது சிநேர்ஜி என்பது கருத்தியல் செயல்முறை வடிவ அமைப்பாகும் இது கணிதத்தின் கூறுகளையும் படைப்பாற்றலையும் பயன்படுத்துகிறது செய்முறை வடிவமைப்பு உத்தி என்றால் என்ன இப்போது வழக்கமான வடிவமைப்புக்கான கூறுகள் செயல்முறை மூலோபாய த்திற்கு கருதப்பட வேண்டும் ஒரு செயல்முறை வடிவமைப்பை தீவிர படுத்துவதற்கு ஏற்கனவே உள்ள செயல்முறை flowsheet மற்றும் தொழில்நுட்பம் கருதப்பட வேண்டும் எல்லா தகவல்களையும் வைத்து நீங்கள் ஒரு flowsheet உருவாக்க வேண்டும் மேலும் அந்த flowsheet ஒரு செயல்பாடு பிரிவுகளாக சிதைக்க வேண்டும் மேலும் நீங்கள் அந்த பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் உபகரணங்களின் அளவும்மற்றும் செயல்பாடுகளின் அறிவை கருத்தில் கொள்ள வேண்டும் பகுப்பாய்விற்கு ஒரு கருப்பு பெட்டி அணுகுமுறை கருதப்படுகிறது இதன் செயல்முறை வடிவம் அமைப்பிற்கான முக்கிய உத்தி ஆகும் அந்த விஷயத்தில் மூலப்பொருட்கள் தயாரிப்புகள் ஒட்டுமொத்த செயல்முறை தொடர்பான விஷயங்கள் ஆகியவை உங்கள் வடிவமைப்பிற்கு கருதப்படவேண்டும் மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளின் விலை அளவுகோல்கள் பண்புகள் அல்லது செயல்முறை விளைச்சல் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் உகந்த வடிவமைப்பை மதிப்பிட முடியாது எனவே நிலையான வளர்ச்சிக்கான உகந்த செயல்முறை வடிவமைப்பை கண்டறியும் உத்தி இது இப்போது இந்த கருப்பு பெட்டி உருவாக்கத்திற்கான பொருத்தமான தரவை பெற்ற பிறகு புதிய வடிவமைப்புக்கான குறிக்கோள்களை நீங்கள் வகுக்க வேண்டும் மற்றும் கருப்பு பெட்டி என்பது செயலாக்கத்தை வெளியிலிருந்து உள்ளே உருவாக்குவதற்கான தொடக்கமாகும் அதனால்தான் செயல்முறை வடிவமைப்பு தரவு முறையான செயல்முறை மறுகட்டமைப்பு வடிவமைப்பு தொழில்நுட்பங்கள் முன்னேற்றங்கள் மற்றும் செயல்முறை தூண்டுதல்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு செயல்முறையை வடிவமைக்கும்போது உருவகப்படுத்துதல் மிகவும் முக்கியமானது ஏனெனில் மாதிரி வளர்ச்சியின் அடிப்படையில் வெளியீட்டை கணிக்க முடியும் குறிக்கோளின் அடிப்படையில் மரவரைபடத்தின் வடிவத்தில் மேலாண்மை கருவிகளைப் பயன்படுத்துவது செய்யப்படுகிறது இயக்க நிலைமைகள் செயல்முறை தரவு மற்றும் உபகரணம் வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பிட்ட அளவு வெளியீட்டை எதிர்பார்க்கலாம் இந்த உருவகப்படுத்துதல் தரவின் அடிப்படையில் இந்த வெளியீட்டின் இலக்கை நீங்கள் கூறி வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மேலாண்மை கருவிகளை மர வரைபடங்களின் வடிவத்தில் சரி செய்ய வேண்டும் இதனால் சில குறிப்பிட்ட இயக்க நிலைமைகளுக்கு நீங்கள் குறிப்பிட்ட வெளியீட்டை பெறலாம் நீங்கள் பெறக்கூடிய உள்ளிட்டு நிலைமைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேவையான வெளியீட்டை பெறலாம் தியான செயல்முறை வடிவமைப்பு ஒரு கட்டத்தில் செய்ய முடியாது எனவே படிப்படியாக வடிவமைப்பு மூலோபாயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாகA B C என்பதில்A B உடன் சேர்ந்து C கொடுக்கிறது இதில் கழிவுகளை D என்று கூறுகிறோம் ABC மற்றும்D ஆகிய வெகுஜன கலவை வட்ட வடிவமாக வரையறுக்கப்பட்டு உள்ளதா என்பதை அறிய வேண்டும் ஒரு தயாரிப்புக்கு வழிவகுக்கும் மூலப் பொருட்கள் மற்றும் செயல்முறை பாதைகளுக்கு மாற்றங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் வேதியியல் எதிர்வினை மூலம் மூலக்கூறு வகையின் வேறுபாடுகளை அகற்றுவதற்கான முதல் மூலமாக படிப்படியான வடிவமைப்பை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எதிர்வினைகள் எதிர்வினை வகை பயன்படுத்தப்படும் வினையூக்கி வினையூக்கி அளவுகள் வினையூக்கி துகள்களின் வினியோகம் பயன்படுத்தப்படும் கரைப்பான்கள் கரைப்பான் பண்புகள் கவனிக்கப்பட வேண்டும் நீங்கள் குழம்பு அமைப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் சரிவை கருத்தில் கொண்டால் பாகு தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை நீங்கள் பாகு தன்மையை கருத்தில் கொண்டால் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதால் சரிவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அதனால்தான் நீங்கள் மூலக்கூறு வகையின் வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் இயற்பியல் பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு உங்களுக்கு பாகுத்தன்மை அல்லது பிற இயற்பியல் பண்புகள் இருக்கும் அணு உலையின் செயல்பாடு பொதுவாக வேதியியல் செயல்முறையில் இதயமாக கருதப்படுகிறது மூலப்பொருட்கள் தேவையான தூய்மையில் அரிதாகவே விரும்பிய பொருட்களாக மாற்றப்படுகின்றன எனவே ஒரு படி 2 வரையறுக்கப்பட வேண்டும் reactor நிலைமைகளால் ஒரு வேதியியல் செயல்முறையின் இதயமாக கருதப்படுகிறது மகசூல் நேரடியாக மூளை நிலைமைகளுக்கும் மிகுந்த சாதனம் ஆகும் அல்லது reactor செயல்திறன் அல்லது செயல்முறை செயல்திறன் வெளியீடு நேரடியாக ஹைட்ரோ டைனமிக்ஸ் உடன் தொடர்புடையது நீங்கள் P செய்முறை விளைச்சல் கருதினால் Y என்பதன் வெவ்வேறு மாறிகள் அல்லது உடல் செயல்பாடு அல்லது உறிஞ்சுதல் செயல்முறையில் செயல்திறன் ஆகும் அப்போது உறிஞ்சுதல் செயல்முறையின் செயல்திறன் வெகுஜன பரிமாற்றம் வெகுஜன பரிமாற்ற குணகம் திரவத்தின்ஓட்ட விகிதம் reactor அளவு நீளம் விட்டம்கட்டங்களின் விநியோகஸ்தர்கள் அளவு வெப்பநிலை அழுத்தம் அமைப்பின் வடிவவியல் பொருத்தது செயல்முறை செயல் திறன் என்பது நிறுவத்தின் திசைவேகம் வழங்கல் வினையூக்கி அளவு முலைகளின் விட்டம் திரவத்தின் அடர்த்தி அமைப்பின் இயற்பியல் பண்புகள் திரவத்தின் மேற்பரப்பு பதற்றம் திரவத்தின் பாகு தன்மை internal length இயந்திர விதிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது மூன்றாம் படியில் நீங்கள்process units இடையில் நினைக்க வேண்டும் மூலப் பொருட்களில் இருந்து reactor வரை feed சுத்திகரிப்பு மற்றும் சீரமைப்பு வெப்பம்உணர்திறன் அல்லது அழுத்தம்உணர்திறன் கருதப்படும் பிரிப்பான் முதல் தயாரிப்பு வரை உங்கள் இயக்கம் அடிப்படையி இறுதி சுத்திகரிப்பு கருதப்படுகிறது In இணைப்புகளில் வெப்பநிலை அல்லது அழுத்தத்தை குறைத்தல் போன்ற stream மறுசீரமைப்பு கருதப்படுகிறது பிரிப்பான் விற்பனை நிலையங்களில் இணைப்புகள் உலை செயல்திறன் செய்முறை கூறுகள் பெண்களில் இருந்து மீட்பு மற்றும் மறுசுழற்சி ஆகியவைஉலை அமைப்பு அல்லது பிரித்தெடுக்கும் அமைப்பு போன்ற அமைப்புகள் கருதப்படுகின்றன உலகில் தேவைப்படும் ஒரு கூறுக்கு மேலானது உட்பட வெகுஜன ஓட்டத்தை நீங்கள் பொருத்த வேண்டும் பிற பாதுகாப்பு சட்டங்கள் மதிப்பீடு செய்யப்படுவதற்கு முன் பூர்வாங்க சமநிலையை உருவாக்குவது கருத்தில் கொள்ளபடவேண்டும் படி4 என் வெளியீடு செயல்முறை செயல்பாடுகளின் கண்ணோட்டமாகும் மாற்று பாய்வதால் மற்றும் அலகு செயல்பாடுகள் உள்ளிட்ட தயாரிப்புகளில் மூலப்பொருட்களின் மாற்றத்தை உணர வேண்டும் அடுத்த கட்டம் சிறிய மிகவும் திறமையான மற்றும் மலிவான செயல் முறைகளுக்கு வழிவகுக்கும் செயல்முறை ஒருங்கிணைப்பு காணும் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அலகு செயல்பாடுகள் அல்லது பணி ஒருங்கிணைப்பின் கலவையாகும் மேலும் அடுத்த கட்டம் என்னவென்றால் செயல்முறை ஒருங்கிணைப்பு காண வாய்ப்புகளை உருவாக்க அலகு செயல்பாடுகள் அல்லது பணி ஒருங்கிணைப்பு எதிர்வினை குறிப்புகள் பிரித்தெடுக்கும் வடிகட்டுதல் மற்றும் உறிஞ்சும் வடிகட்டுதல் போன்ற சிறிய திறமையான மற்றும் மலிவான செயல்முறைகளுக்கு வழிவகுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இறுதிக் கட்டமான வெகுஜன மற்றும் வெப்பநிலுவைகளை அமைப்பதை கொண்டுள்ளது மேலும் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்முறை விளைச்சலின்செயல்பாட்டை செய்ய வேண்டும் அது அந்த எதிர்வினை இன் பிரிப்பு அல்லது கலவையாக இருந்தாலும் சரி பல்வேறு செயல் முறை மாற்றங்களில் லாபம் செயல்முறை கட்டுப்பாட்டுத் தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை கருத்தில் கொண்டு மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே படிகளுக்கு இடையில் இடைவினைகள் நடைபெறும் மற்றும் முந்தைய படிகளுக்கு தேவை இருக்கிறதா என்பதை முடிவெடுக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் எதிர்வினைகளை 1 ப்படி என்றும் பிரித்தல் 2 படி என்றும் கூறலாம் எனவே நிலையான வளர்ச்சிக்கான செயல்முறை தீவிரப்படுத்துதலின் வெவ்வேறு உத்திகளை இங்கு விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் எனவே இந்த புத்தகங்களை மேலும் படிப்பதன் மூலம் நீங்கள் கூடுதல் தகவல்களைப் பெறலாம் என்று நினைக்கிறேன் எனவே இந்த சொற்பொழிவுக்கு கவனம் செலுத்தியதற்கு நன்றி